மாணவர்களை வரவேற்கிறேன் முந்தைய விவாதத்தின் கடைசிப் பகுதியில் இயக்க சுழற்சியின் கருத்தைப் பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் இது ஒரு நிறுவனத்தின் வொர்கிங் கேபிடல் ரெக்கொயர்மென்ட்ஸ் அதாவது இயக்க சுழற்சி எவ்வாறு இயங்குகிறது மற்றும் இயக்க சுழற்சியின் வெவ்வேறு நிலைகள் என்ன என்பதை பார்த்தோம் இயக்க சுழற்சியின் நோக்கம் என்னவென்றால் மூலப்பொருளை வாங்குவதற்கும் அதை முடிக்கப்பட்ட பொருளாக மாற்றுவதற்கும் முதலீடு செய்யப்பட்ட பணம் மீண்டும் பணமாக மாற்றப்பட வேண்டும் ஆகவே முந்தைய வகுப்பில் நான் உங்களுக்கு சொன்னது போல நிறுவனத்தின் நோக்கம் இயக்க சுழற்சியின் கால அளவை குறைப்பதும் 360 அல்லது 365 நாட்களில் ஒரு வருடத்தில் அதிகபட்ச இயக்க சுழற்சிகளை நிறைவு செய்ய வேண்டும் அதனால் இது உங்கள் இயக்க சுழற்சியை எவ்வாறு நிர்வகிக்கிறீர்கள் என்பதை பொருத்தது மேலும் இது கட்டுப்பாடற்ற சில வெளிப்புற காரணிகளையும் சார்ந்தது ஆனால் ஒரு பெரிய அளவிற்கு காரணிகள் கட்டுப்படுத்தக் கூடியதாக இருக்கின்றன மேலும் எல்லாவற்றையும் நாம் சரியான முறையில் கவனித்துக் கொண்டால் இயக்க சுழற்சியின் காலத்தை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் எனவே அந்த பகுதியில் நாம் இரண்டு வகையான இயக்க சுழற்சியை பற்றி விவாதித்தோம் ஒன்று கிராஸ் ஆப்பரேட்டிங் சைக்கிள் அதாவது நிகர இயக்க சுழற்சி ஆகும் மேலும் மொத்த இயக்க சுழற்சியை எவ்வாறு கணக்கிடுவது என்பதையும் மற்றும் நிகர இயக்க சுழற்சியை எவ்வாறு கணக்கிடுவது என்பதையும் கற்றுக் கொண்டோம் இப்போது நாம் GOC பற்றி அறிந்து கொள்வோம் நாம் வெவ்வேறு கட்டங்களில் கணக்கிடுகிறோம் அவை என்னவென்றால் ரா மெட்டீரியல்ஸ் அதாவது புத்தக கடன்கள் காலம் எனவே இந்த காலங்கள் எவ்வாறு கணக்கிடுவது இந்த கால அளவை எவ்வாறு கணக்கிடுவது இந்த காலங்கள் கணக்கிடுவதற்கு அல்லது இந்த கால அளவை கணக்கிடுவதற்கு மூலப்பொருளின் கட்டத்தில் WIP கட்டத்தில் முடிக்கப்பட்ட பொருட்களின் கட்டத்தில் மற்றும் புத்தக கடன்கள் கட்டத்தில் மாற்றும் காலம் என்று பொருள் இந்த மாற்ற காலங்களை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை இப்போது நாம் கற்றுக் கொள்ளப் போகிறோம் பின்னர் இதேபோல் PDP ஐ கணக்கிடவேண்டும் அது பேமெண்ட் டிஃபர்ரல் பீரியட் அதாவது செலுத்த வேண்டியவைகளை ஒத்திவைக்கும் காலம் மேலும் அந்த P ஐ கணக்கிட வேண்டும் மேலும் இந்த செலுத்தவேண்டியது ஒத்திவைப்பு காலத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்பது மற்றொரு முக்கியமான அம்சமாகும் இதனால் நாம் அதை எண்ணிக்கையில் அளவிட முடியும் மேலும் நமக்கு வழங்கப்பட்ட மொத்த தகவல்களை நாட்களாக மாற்றலாம் பின்னர் 4 காலங்களை கூட்டி தொகுக்க வேண்டும் GOC கழித்தல் PDP நிகர இயக்க சுழற்சி என்று கணக்கிடுகிறோம் எனவே இந்த காலங்களை கணக்கிடுவதற்கு சில சூத்திரங்கள் மற்றும் சில முறைகள் உள்ளன இந்த சூத்திரங்களை நாம் பயன்படுத்தலாம் மற்றும் சூத்திரங்களின் உதவியுடன் இந்த கால அளவை கணக்கிடலாம் எனவே இப்போது நாம் பேசப்போவது முதலில் மூலப்பொருள் ரா மெட்டீரியல் கன்வர்ஷன் பீரியட் அதாவது மூலப்பொருளின் காலம் என்றும் இதை அழைக்கிறோம் இதை நாம் மூலப்பொருளின் காலம் என்று வேறு பெயரில் அழைக்கலாம் இது மூலப்பொருளின் கால அளவாகும் அதாவது மூலப்பொருள் எவ்வளவு நேரம் மூலப்பொருளாகவே உள்ளது என்பதை குறிக்கும் எனவே இந்த சூத்திரத்தின் உதவியுடன் நீங்கள் இந்த கால அளவை கணக்கிடலாம் இது மூலப்பொருளின் சராசரி இருப்பு இந்த மூலப்பொருளின் சராசரி இருப்பில் உள்ள மூலப் பொருளால் வகுக்கப்படுகிறது அப்போது ஒரு நாளுக்கு எவ்வளவு மாற்றப்படுகிறது அல்லது தேவைப்படுகிறது என்பதை அறியலாம் ஒரு நாளுக்கு செலவிடப்படும் சராசரி மூலப்பொருள் எவ்வளவு மூலப்பொருள் ஒரு நாளுக்கு உபயோகப்படுத்துகிறோம் அது ஒரு நாளின் சராசரி மூலப்பொருள் என்பதாகும் ஒரு நாளுக்கு செலவிடப்படும் மூலப்பொருளை வாங்குகிறோம் என்று சொல்லலாம் DRM அல்லது RMCP கணக்கிடுவதற்கு இதுதான் சூத்திரம் இது மூலப்பொருளின் சராசரி இருப்பு மற்றும் ஒரு நாளுக்கு சராசரி மூலப்பொருளால் வகுக்கப்படுகிறது எனவே இதுதான் மூலப் பொருளின் கால அளவை கணக்கிட கூடிய வழி என்று பொருள் இப்போது நாம் இரண்டாவதாக வொர்க் இன் ப்ராசஸ் கன்வர்ஷன் பீரியட் என்றும் அழைக்கலாம் அதாவது செயல்முறையில் உள்ள காலம் மேலும் செயல்பாட்டில் இந்த கால அளவை கணக்கிடுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் சராசரி WIP சரக்கு சராசரி WIP மதிப்பு ஒருநாள் சராசரி WIP மதிப்பு ஆகியவற்றால் வகுக்க வேண்டும் ஒரு நாளுக்கு எவ்வளவு வொர்கிங் ப்ராசஸ் அதாவது முடிக்கப்பட்ட பொருட்களின் கால அளவை கணக்கிட வேண்டும் முடிக்கப்பட்ட பொருட்கள் முடிக்கப்பட்ட பொருட்களாக எவ்வளவு காலம் இருக்கின்றன நிறுவனத்தில் அவை எவ்வளவு நேரம் இருக்கின்றன எனவே இது FGCP என அழைக்கப்படுகிறது ஃபினிஸ்டு கூட்ஸ் கன்வர்ஷன் பீரியட் அதாவது முடிக்கப்பட்ட பொருட்களின் கால அளவு என்றும் அழைக்கலாம் முடிக்கப்பட்ட பொருட்கள் கட்டத்தில் அது எவ்வளவு நாட்கள் இருக்கும் என்றால் முடிக்கப்பட்ட பொருட்களின் சராசரி இருப்பை ஒரு நாளுக்கு விற்கப்படும் பொருட்களின் சராசரி விலையால் வகுக்க வேண்டும் எனவே இதுபோன்று முடிக்கப்பட்ட பொருட்களின் கால அளவை கணக்கிட முடியும் அதுதான் DFG முடிக்கப்பட்ட பொருட்களின் கால அளவு அல்லது முடிக்கப்பட்ட பொருட்கள் மாற்றும் காலம் மேலும் அடுத்த விஷயத்திற்கு செல்ல வேண்டும் அது BDP புக் டெப்ட்ஸ் பீரியட் அதாவது பெறத்தக்க கணக்குகளின் கால அளவு என்றும் கூறலாம் ஆகவே கணக்குகள் பெறத்தக்கவைகளின் கால அளவை கணக்கிட முடியும் இது சராசரி கடனாளிகளை ஒரு நாளின் சராசரி கடன் விற்பனையால் வகுக்கப்படுகிறது ஆகவே புத்தக கடன்கள் காலம் அல்லது பெறத்தக்க கணக்குகளின் கால அளவை கணக்கிடும் முறை இதுவாகும் இறுதியாக PDP பேமெண்ட் டிஃபர்ரல் பீரியட் அதாவது செலுத்த வேண்டிய கணக்குகளின் கால அளவு எவ்வாறு கணக்கிடுவது என்பதை கற்றுக் கொள்வோம் இது DAP என அழைக்கப்படுகிறது இதற்கு PDP செலுத்த வேண்டியவைகளை ஒத்திவைக்கும் காலம் அல்லது செலுத்த வேண்டிய கணக்குகளின் கால அளவு என்று பொருள் மேலும் இதை கணக்கிடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சராசரி சன்றி கிரெடிட்டார்ஸ் கடன் கொள்முதல் மூலம் வகுக்க வேண்டும் எனவே இந்த கால அளவை PDP அல்லது DAP என்று கணக்கிடலாம் அது நம்மிடம் உள்ள சராசரி கடன் கொடுத்தவர்கள் பின்னர் ஒரு நாளுக்கு நாம் கடனாக கொள்முதல் செய்ததை கொண்டு இந்த காலத்தை கணக்கிடலாம் ஆகவே இந்த கால அவகாசங்கள் நம்மிடம் இருந்தால் நம்மிடம் 5 கால அளவுகளும் இருந்தால் மொத்த இயக்க சுழற்சியை எளிதில் கணக்கிடலாம் மேலும் இயக்க சுழற்சி மற்றும் இயக்க சுழற்சியின் நீளம் நமக்கு எளிதில் தெரியக்கூடும் எனவே இப்போது நாம் இயக்க சுழற்சியின் கால அளவை கணக்கிட இந்த சூத்திரங்களையும் முறைகளையும் பயன்படுத்துவோம் இதற்காக நமக்கு சில வினாக்கள் உள்ளன அதை நாங்கள் தயார் செய்துள்ளோம் இந்த வினாக்கள் நமக்கு கிடைக்கும் சில தகவல்களை கொண்டு அதை பயன்படுத்தி அதன் மூலம் இயக்க சுழற்சியின் கால அளவை கணக்கிட முயற்சிப்போம் எனவே இங்கே சில வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இயக்க சுழற்சியின் கால அளவை கணக்கிட முயற்சிப்போம் மேலே கொடுக்கப்பட்டுள்ள பக்கங்களை பார்த்தால் இந்த வினாக்கள் நமக்கு வழங்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக நமக்கு வழங்கப்பட்ட வினாக்கள் உதாரணமாக முதல் வினா என்னவென்றால் தொடர்புடைய தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த விஷயத்தில் மூலப்பொருளின் சராசரி இருப்பு அல்லது அதற்காக கன்ஸ்யூமபில் ஸ்டோர்ஸ் அதாவது நுகர் பொருட்கள் கடை மற்றும் உதிரி பாகங்கள் போன்ற தகவல்கள் நமக்கு வழங்கப்பட்டுள்ளன சராசரி செயலாக்கத்தில் உள்ளவை மற்றும் சராசரி முடிக்கப்பட்ட பொருட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன நமக்கு சராசரி சன்றி டெப்ட்டார்ஸ் அதாவது கடன் கொடுத்தவர்கள் விபரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன இவை ஏற்கனவே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன சராசரியாக கடன் வாங்கியவர்களை கணக்கிட வேண்டுமென்றால் ஆரம்ப இருப்பில் இருக்கும் கடன் வாங்கியவர்கள் மற்றும் இறுதி இருப்பில் இருக்கும் கடன் கொடுத்தவர்கள் இதைக் கொண்டு கணக்கிட வேண்டும் உதாரணமாக எந்த ஒரு வருடத்திலும் கடனாளிகள் அவர்களின் தொடக்க இருப்பு மற்றும் அந்த ஆண்டின் இறுதி இருப்பு என்ன என்பதை பார்க்க வேண்டும் இந்த 2 ன் தொகையை எடுத்து 2 ஆல் வகுத்தால் சராசரி கடனாளிகளை கணக்கிடலாம் இதேபோல் சராசரி கடன் கொடுத்தவர்களையும் கணக்கிடலாம் பின்னர் ஒரு நாளுக்கு சராசரி மூலப்பொருள்கள் நுகர்வு மேலும் அது ஒரு நாளுக்கு உபயோகப்படுகிற அல்லது தேவைப்படுகிற அளவு இருக்கலாம் பின்னர் ஒரு நாளுக்கு உபயோகப்படுகிற சராசரி WIP அதன் பிறகு ஒரு நாளுக்கு சராசரி காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு ஒரு நாளுக்கு சராசரி கடன் விற்பனை 18000 என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாளுக்கு சராசரி கடன் கொள்முதல் 11000 ஆகும் எனவே மேலே சொன்ன தகவல்களின் அடிப்படையில் இயக்க சுழற்சியை நாம் கணக்கிட வேண்டும் மேலும் மொத்த இயக்க சுழற்சி மற்றும் நிகர இயக்க சுழற்சி உள்ளன மொத்த இயக்க சுழற்சி இயக்க சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது நிகர இயக்க சுழற்சியின் மற்றொரு பெயர் கேஷ் சைக்கிள் அதாவது பண சுழற்சி அதற்கு இன்னொரு பெயர் பண சுழற்சி எனவே நிகர இயக்க சுழற்சி அல்லது பண சுழற்சி இரண்டும் ஒன்றுதான் மற்றும் இயக்க சுழற்சி அல்லது மொத்த இயக்க சுழற்சி இரண்டும் ஒன்றுதான் ஆகவே இப்போது இயக்க சுழற்சி காலம் வெவ்வேறு கால அளவை கணக்கிடுவோம் பின்னர் இயக்க சுழற்சியின் கால அளவை கணக்கிடுவோம் அதன்பிறகு நம்மிடமுள்ள தகவல்களிலிருந்து பண சுழற்சியின் காலத்தை கணக்கிடுவோம் எனவே ஏற்கனவே சூத்திரங்களை நாம் அறிந்திருப்பதால் இப்போது DRM or RMCP மூலப்பொருளின் கால அளவை கணக்கிடுவோம் மூலப்பொருளின் கால அளவை கணக்கிடுவதற்கு நமக்கு என்ன தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் மூலப்பொருளின் சராசரி இருப்பு சராசரி மூலப்பொருள் இருப்பை சராசரி இருப்பு என்று சொல்லலாம் ஒருநாளுக்கு நுகரப்படும் சராசரி மூலப் பொருட்களால் வகுக்கப்பட்ட மூலப் பொருட்களின் சராசரி இருப்பு இந்த சூத்திரத்திற்கு தேவைப்படுகிறது மேலும் ஒரு நாளுக்கு நுகரப்படும் சராசரி மூலப்பொருட்கள் 10000 கிலோ என்று இங்கே நமக்கு வழங்கப்படுகிறது எனவே DRM 240 ஐ 10 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே இந்த காலம் எத்தனை நாட்கள் என்றால் அது 24 நாட்கள் இப்போது நாம் DWIP ஐ கணக்கிடுவோம் அல்லது அதை WIPCP என்றும் நீங்கள் கூறலாம் ஒரு நாள் உபயோகத்திற்கு தேவைப்படும் சராசரி WIP மதிப்பால் சராசரி WIP சரக்கு வகுக்க வேண்டும் என்ற சூத்திரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே WIP பற்றிய தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன WIP சரக்கு 330 டன் சரக்கு எடையை ஒரு நாள் உபயோகத்திற்கு தேவைப்படும் சராசரி WIP மதிப்பு 15000 kgs ஆல் வகுக்க வேண்டும் எனவே 330 ஐ 15000 கிலோவால் வகுக்க வேண்டும் இது எவ்வளவு வருகிறது என்றால் 22 நாட்கள் ஆகும் அடுத்த கால அளவை கணக்கிடுவதற்கு அடுத்த காலத்திற்கு செல்ல வேண்டும் இது FGCP என அழைக்கப்படுகிறது அல்லது அதை DFG என்றும் அழைக்கிறோம் மேலும் இங்கே DFG ன் தேவையை எவ்வாறு கணக்கிடுவது என்றால் ஒரு நாளுக்கு விற்கப்படும் பொருட்களின் சராசரி விலையால் முடிக்கப்பட்ட பொருட்களின் சராசரி இருப்பை வகுக்க வேண்டும் எனவே முடிக்கப்பட்ட பொருட்களின் சராசரி இருப்பு என்ன அது 2 லட்சம் ரூபாய் ஆகும் அதாவது 2 லட்சம் ரூபாய் என்பது முடிக்கப்பட்ட பொருட்களில் சராசரி இருப்பு மற்றும் ஒருநாளுக்கு விற்கப்படும் பொருட்களின் சராசரி செலவு இதைக்கொண்டு வகுக்க வேண்டும் ஒருநாளுக்கு விற்கப்படும் பொருட்களின் சராசரி விலை 20000 ஆகும் அப்போது இந்த கால அளவு எவ்வளவு என்றால் 10 நாட்கள் ஆகும் இந்த கால அளவு 10 நாட்கள் என்று இங்கே கணக்கிட்டுள்ளோம் பின்னர் டியூரேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ரிசிவபிள் அதாவது புத்தக கடன்கள் காலம் இவற்றை நாம் கணக்கிட வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் பெறத்தக்க கணக்குகள் தேவை என்பது சராசரி கடனாளிகள் ஒரு நாளுக்கு சராசரி கடன் விற்பனையால் வகுக்கப்படுகிறது ஆகவே சராசரி கடனாளிகள் என்றால் என்ன இது 36000 என்பது ஒரு நாளுக்கு சராசரி கடன் விற்பனையால் வகுக்கப்படுகிறது அது எவ்வளவு என்றால் 18000 ஆகும் எனவே இந்த வினாக்களில் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை பாருங்கள் முதலில் இங்குள்ள தகவல்களை எடுத்து இந்த வினாவை கணக்கிடுவோம் இங்கே கால அளவு என்ன இது எவ்வளவு நாட்கள் என்று கணக்கிட்டால் 20 நாட்கள் வருகிறது இது 20 நாட்கள் மேலும் இப்போது நாம் கடைசி கால அளவை கணக்கிட வேண்டும் அது ஐந்தாவது கால அளவு என்னவென்றால் டியூரேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பேயபிள் அதாவது செலுத்த வேண்டிய கணக்குகளின் கால அளவு செலுத்தவேண்டிய கணக்குகளில் கால அளவை DAP கணக்கிட்டால் தேவை என்னவாக இருக்கும் தேவை என்பது சராசரியாக கடன் கொடுத்தவர்கள் ஒரு நாளுக்கு வாங்கிய சராசரி கடனால் வகுக்கப்படுகிறது கடன் கொடுத்தவர்கள் என்றால் என்ன சன்றி கிரெடிட்டார்ஸ் சராசரி கடன் கொடுப்பவர்கள் 220000 2 லட்சம் 20000 ஒரு நாளுக்கு வாக்கிய சராசரி கடனால் வகுக்கப்படுகிறது ஒரு நாளுக்கு சராசரியாக கடன் கொள்முதல் எவ்வளவு செய்யப்படுகிறது இது 11000 இதன் பொருள் 20 நாட்கள் இதன் கால அளவு 20 நாட்களாகும் இப்போது நாம் 5 கால அளவுகளையும் கணக்கிட்டுள்ளோம் மேலும் இயக்க சுழற்சியின் காலத்தை எளிதாக கணக்கிட முடியும் எனவே இயக்க சுழற்சியின் காலத்தை DOC என்று கூறுவோம் இயற்கை சுழற்சியின் கால அளவு DOC எனப்படும் டியூரேஷன் ஆஃப் ஆப்பரேட்டிங் சைக்கிள் அதாவது இயக்க சுழற்சியின் கால அளவு மேலும் DRMDWIPDFGDAR இவைகளை கூட்டி DOC ஐ கணக்கிட வேண்டும் இந்த 4 கால அளவுகளை நாம் ஏற்கனவே கணக்கிட்டுள்ளோம் 24 பின்னர் 22 10 பின்னர் 20 நாட்கள் ஆகும் எனவே இது மொத்தம் எவ்வளவு இது 46 ஆகவும் 56 ஆகவும் பின்னர் 76 நாட்களாகவும் செயல்படுகிறது மொத்தம் இது 76 நாட்கள் ஆகும் இது இயக்க சுழற்சியின் 76 நாட்கள் கால அளவு அல்லது நீங்கள் அதை GOC எனப்படும் மொத்த இயக்க சுழற்சி என்றும் அழைக்கலாம் இப்போது நாம் நிகர இயக்க சுழற்சியை கணக்கிடவேண்டும் மற்றும் நிகர இயக்க சுழற்சியின் மற்றொரு பெயர் பண சுழற்சி எனவே டியூரேஷன் ஆஃப் கேஷ் சைக்கிள் அதாவது பண சுழற்சியின் கால அளவு எவ்வளவு என்றால் 76 20 இது 56 நாட்கள் ஆகும் இந்த நிறுவனம் அல்லது இந்த நிறுவனத்தின் விஷயத்தைப் பற்றி நீங்கள் பேசினால் அதன் இயக்க சுழற்சி 56 நாட்கள் என்று நீங்கள் கூறலாம் அவர்கள் மூலப் பொருளை வாங்கிய நாள் மற்றும் அந்த மூலப்பொருள் முடிக்கப்பட்ட பொருளாக மாற்றப்படும் நாள் மேலும் முடிக்கப்பட்ட பொருட்கள் விற்பனைக்கு அதன் பிறகு பணம் மீண்டும் பணமாக மாற்றப்படுகிறது என்று அர்த்தம் இந்த நிறுவனம் அதற்கு எடுத்த காலம் 56 நாட்கள் ஆகும் இதுதான் நிகர இயக்க சுழற்சியின் காலம் உண்மையில் இயக்க சுழற்சியின் காலம் 76 நாட்கள் ஆகும் ஆனால் 20 நாட்களுக்கு சப்ளையர்கள் அதாவது விநியோகஸ்தர்கள் நமக்கு கடன் அனுமதிக்கிறார்கள் அல்லது விநியோகஸ்தர்கள் அனுமதிக்கும் கடன் காலம் 20 நாட்கள் ஆகும் எனவே இறுதியாக நிறுவனத்தின் பணம் எத்தனை நாட்களுக்கு முடக்கப்படுகிறது நிறுவனத்தில் பணம் எத்தனை நாட்களில் பணமாக மாற்றப்படுகிறது என்றால் அது 56 நாட்கள் 20 நாட்களாக நிறுவனம் மூலப்பொருளின் கணக்கில் எந்த பணத்தையும் முதலீடு செய்யவில்லை மேலும் மூலப்பொருள் என்பது ஒரு பெரிய பகுதியாகும் ஆகவே நிறுவனம் 56 நாட்களுக்கு பெரிய அளவில் பணத்தை மட்டுமே முதலீடு செய்துள்ளது இந்த காலம் இயக்க சுழற்சியின் நீளம் எனப்படும் எனவே ஒரு வருடத்தில் நிறுவனம் எத்தனை இயக்க சுழற்சியை முடிக்க முடியும் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் மேலும் ஒரு இயக்க சுழற்சிக்கு எவ்வளவு மூலதனம் தேவை என்பதை அடுத்த கட்டத்தில் நாம் கற்றுக்கொள்வோம் நம்மை பொருத்தவரை இது அடுத்த கட்டமாக இருக்கும் ஆனால் முதலில் இயக்க சுழற்சியின் காலத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை கற்றுக் கொள்கிறோம் எனவே சிம்பிள் ஆப்பரேட்டிங் சைக்கிள் அதாவது எளிய இயக்க சுழற்சியை கற்றுக்கொண்டோம் இதில் 2 கூறுகள் மொத்த இயக்க சுழற்சி மற்றும் நிகர இயக்க சுழற்சி உள்ளன இப்போது இந்த இயக்க சுழற்சியின் வரம்பு என்பது ஒரு எளிய இயக்க சுழற்சி ஆகும் இந்த இயக்க சுழற்சியின் வரம்பு என்னவென்றால் எல்லா மட்டங்களிலும் சமமான முக்கியத்துவத்தை அளிக்கிறது இது எல்லா மட்டங்களிலும் சமமான முக்கியத்துவத்தை அளிக்கிறது இது ஒரு மூலப்பொருள் மாற்று நிலை அல்லது அது WIP மாற்று நிலை அல்லது அது முடிக்கப்பட்ட பொருட்கள் மாற்று நிலை அல்லது பெறத்தக்க கணக்குகள் அனைத்துக்கும் சமமான முக்கியத்துவத்தை அளிக்கிறது அதேசமயம் மொத்த விற்பனை விலை அல்லது விற்கப்பட்ட பொருட்களின் மொத்த விலையை பற்றி நீங்கள் பேசினால் அந்த விற்கப்பட்ட பொருட்களின் மொத்த விலையில் மூலப் பொருளின் பங்கு மற்ற உள்ளீடு செலவை ஒப்பிடும்போது அது மிகப் பெரியது எனவே இயக்க சுழற்சியில் வெவ்வேறு கட்டங்களின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இயக்க சுழற்சியை அல்லது இயக்க சுழற்சியின் கால அளவை நாம் கணக்கிட வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள் ஏனென்றால் மூலப்பொருள் அதற்கு அதிக அளவில் மிகப் பெரிய முதலீடு தேவைப்படுகிறது ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்றால் மூலப்பொருள் நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க முயற்சிக்க வேண்டும் ஏனெனில் அதிக முதலீடு அதிக நாட்கள் இதில் முடக்கப்படுகிறது அதனால் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பின்னர் WIP கட்டத்தில் மூலப் பொருளின் முக்கிய பகுதி அடங்கியுள்ளது மற்ற கூறுகள் சிறியவை எனவே இயக்க சுழற்சியின் கால அளவை கணக்கிடும் போது ஒப்பீட்டளவில் குறைந்த முக்கியத்துவம் அல்லது விகிதாச்சார முக்கியத்துவம் வெவ்வேறு நிலைகளில் வழங்கப்படவேண்டும் எனவே வெயிட்டட் ஆப்பரேட்டிங் சைக்கிள் அதாவது எடையுள்ள இயக்க சுழற்சியை கணக்கிடும் ஒரு கருத்து உள்ளது எடை இயக்க சுழற்சியை கணக்கிடும் ஒரு கருத்து உள்ளது இப்போது எடையுள்ள இயக்க சுழற்சியின் கருத்து என்ன 24 22 10 மற்றும் 20 நாட்கள் என்று காலத்தை நீங்கள் கணக்கிடும்போது இந்த எளிய கால அளவு எடையுள்ள இயக்க சுழற்சிக்கு தேவைப்படுகிறது பணத்தை மூலப்பொருளாகவும் மூலப் பொருளை WIP ஆகவும் மாற்ற எவ்வளவு நேரம் ஆகும் WIP லிருந்து முடிக்கப்பட்ட பொருட்களாக முடிக்கப்பட்ட பொருட்களிலிருந்து பெறத்தக்க கணக்குகளாக பெறத்தக்க கணக்குகளிருந்து பணமாக மாற எவ்வளவு காலம் ஆகும் ஆனால் எடையுள்ள இயக்க சுழற்சியை கணக்கிட விரும்பினால் இங்கே செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த கால அளவை W என அழைக்கப்படும் அல்லது எடை என அழைக்கப்படும் ஒன்றை நீங்கள் பெருக்க வேண்டும் இந்த காலங்களின் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் நாம் சில எடைகளை அல்லது இந்த கால அளவை கணக்கிட வேண்டும் நாம் சில எடைகளை கணக்கிட்டு இந்த காலங்களை எடையுடனும் பெருக்க வேண்டும் இதனால் எடையுள்ள இயக்க சுழற்சி என அழைக்கப்படும் மிகவும் பொருத்தமான மிகவும் அர்த்தமுள்ள இயக்க சுழற்சியை நாம் கணக்கிட முடியும் எனவே எடையுள்ள இயக்க சுழற்சி என்று ஒரு கருத்து உள்ளது மற்றும் எடையுள்ள இயக்க சுழற்சியை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை கற்றுக் கொள்வோம் அது W வெயிட்டட் ஆப்பரேட்டிங் சைக்கிள் அதாவது எடையுள்ள இயக்க சுழற்சி அது ஒரு எளிய இயக்க சுழற்சி அல்ல ஆனால் எடையுள்ள இயக்க சுழற்சி ஆகும் ஆகவே இந்த விஷயத்தில் இப்போது என்ன செய்வோம் நமக்கு இரண்டு விஷயங்கள் தேவைப்படும் ஒரு விஷயம் வெவ்வேறு நிலைகளில் உள்ள கால அளவு அல்லது நாட்கள் என்பது DRM DWIP DFG மற்றும் DAP எனப்படும் இதேபோல் DAR மற்றும் DAP மேலும் நமக்கு தேவையான இரண்டாவது தகவல் என்னவென்றால் அந்த கால அளவை எடையுடன் பெருக்க வேண்டும் இதுவரை அந்த கால அளவுகளை 5 கால அளவை கணக்கிடுவது எப்படி என்று நாம் கற்றுக் கொண்டோம் ஆனால் சம்பந்தப்பட்ட எடையை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை கற்றுக் கொள்ளவில்லை சம்பந்தப்பட்ட எடையை கற்றுக் கொள்வதற்கு நாம் இப்போது சில சூத்திரங்களை பயன்படுத்துவோம் மேலும் இந்த எடைகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை கற்றுக் கொள்வோம் இதனால் எடையுள்ள இயக்க சுழற்சியை எளிதில் கணக்கிட முடியும் இதுவரை எடையுள்ள இயக்க சுழற்சியை கணக்கிடுவதற்கு எடைகளை கணக்கிட வேண்டும் ஆகவே எடைகளை எவ்வாறு கணக்கிடுவது இங்கே நாம் நிலையில் அல்லது ஒவ்வொரு நிலையாக எழுதுகிறோம் பின்னர் இங்கே எடைகளாக எழுதுகிறோம் இவை நிலைகள் மற்றும் இவை எடைகள் எனவே நமக்குத் தெரியும் அல்லது எடையை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை கற்றுக் கொள்வோம் நிலைகள் மற்றும் எடைகள் என்று நமக்கு வெவ்வேறு நிலையில் உள்ளன இயக்க சுழற்சியில் நமக்கு முதல் கட்டம் DRM அதாவது மூலப்பொருளின் காலம் இது DRM என்று அழைக்கப்படுகிறது DRM ஐ கணக்கிடுவது எப்படி என்று நமக்குத் தெரியும் வெயிட்ஏஜ் ஆஃப் ரா மெட்டீரியல் அதாவது மூலப் பொருளின் எடை எனப்படும் ஒன்றை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை இப்போது கற்றுக் கொள்வோம் இது மூலப் பொருளின் எடை எனவே மூலப் பொருளின் எடையை எவ்வாறு கணக்கிடுவது மூலப் பொருளின் விலை ஒரு யூனிட்டுக்கு மூலப் பொருளின் விலை இவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு யூனிட் விற்பனை விலை மூலம் ஒரு யூனிட் மூலப்பொருள் வகுக்கப்படுகிறது ஏனென்றால் நாம் எடைக்காக விற்பனை விலையை எடுத்துக் கொள்கிறோம் எடைகளை கணக்கிடும்போது விற்பனை விலை பொதுவான வகுப்பாக இருக்கும் எடைகள் மற்றும் தொகுதிகள் வெவ்வேறு உள்ளீடுகளை பார்ப்பதன் மூலம் எடைகள் தேவைப்படும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் எனவே நீங்கள் மூலப்பொருளை பற்றி பேசும்போது மூலப் பொருளின் விலை இது மொத்த விற்பனை விலையில் 50 60 ஆகும் அல்லது விற்பனை விலை என்று சொல்லாமல் அதை பொருளின் மொத்த விலை என்று சொல்லலாம் ஆகவே அதற்கு வேறு எடை கொடுக்கப்படவேண்டும் பின்னர் WIP மூலப்பொருள் ஏற்கனவே கணக்கிடப்பட்டிருக்கிறது பின்னர் மின்சாரம் நீர் பிற உள்ளீடுகள் போன்ற செலவுகளை முதல்கட்ட செயலாக்கத்திற்கு பயன்படுத்துகிறோம் அதன் பிறகு அந்த செலவுகள் சேர்க்கப்படவேண்டும் எனவே WIP இன் விகிதாச்சார எடையை நாம் கணக்கிட வேண்டும் பின்னர் முடிக்கப்பட்ட பொருட்களின் FG எடை பின்னர் பெறத்தக்க கணக்குகளின் எடை பின்னர் செலுத்தவேண்டிய கணக்குகளின் எடை இவைகளை கணக்கிடவேண்டும் இந்த கால அளவை எவ்வாறு கணக்கிடுவது என்று நமக்குத் தெரியும் இப்போது மூலப்பொருள் கட்டத்தில் எடையுள்ள WRM ஐ எவ்வாறு கணக்கிடுவது என்பதை கற்றுக் கொள்கிறோம் மூலப்பொருளின் கட்டத்தில் எடையை இப்படி கணக்கிடலாம் ஒரு யூனிட் மூலப் பொருளின் விலை ஒரு யூனிட் விற்பனை விலை மூலம் வகுக்கப்படுகிறது இரண்டாவது நிலை DWIP இந்த கட்டத்தில் WWIP வெயிட்ஏஜ் ஆஃப் வொர்க் இன் ப்ராசஸ் அதாவது செயலாக்கத்தில் உள்ள எடை என்பது இதன் எடை ஆகும் மேலும் இதை கணக்கிடுவதற்கு என்ன செய்ய வேண்டுமென்றால் WIP இன் செலவு அதாவது ஒரு யூனிட் WIP இன் செலவு ஒரு யூனிட் விற்பனை விலை மூலம் வகுக்கப்படுகிறது ஒரு யூனிட் WIP இன் செலவு ஒரு யூனிட் விற்பனை விலை மூலம் வகுக்கப்படுகிறது WIP இன் விலையை கணக்கிடும்போது முன்பே தீர்மானிக்கப்பட்ட விகிதாசாரம் அனைத்தையும் நாம் பயன்படுத்துகிறோம் WIP ஐ எவ்வாறு கணக்கிடுவது WIP என்றால் செயல்பாட்டில் உள்ள வேலை என்று பொருள் எனவே இதில் 100 மூலப் பொருளின் விலை 100 மூலப் பொருளின் விலை மற்றும் பிற செயலாக்க செலவுகளை 50 அதர் ப்ராசசிங் எக்பென்சஸ் அதாவது மற்ற செயலாக்க செலவுகளை எடுப்போம் ஏனெனில் முடிக்கப்பட்ட பொருட்களுக்கு மூலப்பொருள் மற்றும் செயலாக்க செலவுகள் தேவை நமக்கு நீர் தேவை நமக்கு மின்சாரம் தேவை பிற உள்ளீடுகள் தேவை எனவே WIP நிலையில் அவற்றை 50 மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்கிறோம் வினாவில் வேறு விவரம் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்றால் இதை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்வோம் அது ஒரு யூனிட்டுக்கு மூலப் பொருளின் விலை மற்றும் ஒரு யூனிட்டுக்கு செயலாக்க செலவில் பாதி ஒரு யூனிட்டுக்கு WIP செலவை கணக்கிட அதை சேர்க்க வேண்டியிருக்கும் பின்னர் முடிக்கப்பட்ட பொருட்களின் காலத்திற்கு DFG செல்ல வேண்டும் மேலும் DFG க்கு நாம் WFG ஐ கணக்கிட வேண்டும் வெயிட்ஏஜ் ஆஃப் ஃபினிஸ்டு கூட்ஸ் அதாவது முடிக்கப்பட்ட பொருட்களின் எடை முடிக்கப்பட்ட பொருட்களின் எடை என்பது ஒரு யூனிட்டுக்கு விற்கப்படும் பொருட்களின் விலை ஒரு யூனிட்டின் விற்பனை விலை மூலம் வகுக்கப்படுகிறது ஒரு யூனிட்டுக்கு விற்கப்படும் பொருட்களின் COGS செலவு ஒரு யூனிட் விற்பனை விலை மூலம் வகுக்கப்படுகிறது நாம் லாபத்தை அதில் சேர்க்கவில்லை அதை விற்பனை விலை என்று கூறவில்லை முடிக்கப்பட்ட பொருட்களின் விலை என்னவென்றால் நாம் செலவு பகுதியை மட்டுமே எடுத்துக் கொள்கிறோம் லாப பகுதியை எடுக்கவில்லை அதனால்தான் இது COGS என அழைக்கப்படுகிறது COGS ஐ கணக்கிடும்போது இப்போது இங்கே நாம் 100 மூலப்பொருள் மற்றும் 100 செயலாக்க செலவுகளை OPE மற்ற செயலாக்க செலவுகள் 100 எடுக்கிறோம் WIP கட்டத்தில் 50 எடுத்துள்ளோம் இந்த கட்டத்தில் 100 எடுப்போம் ஆகவே WFG வெயிட்ஏஜ் ஆஃப் ஃபினிஸ்டு கூட்ஸ் இவ்வாறு கணக்கிடுகிறோம் அது அதாவது முடிக்கப்பட்ட பொருட்களின் எடை ஆகும் அதன் பிறகு நமக்கு இன்னும் 2 எடைகள் உள்ளன எனவே இன்னும் 2 எடைகளை கணக்கிடுவதற்கு அடுத்த கட்டமாக பெறத்தக்க கணக்குகளின் காலம் DAR இந்த விஷயத்தில் நீங்கள் எடையை கணக்கிட வேண்டும் WAR வெயிட்ஏஜ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ரிசிவபிள் அதாவது பெறத்தக்க கணக்குகளின் எடை மற்றும் பெறத்தக்க கணக்குகளின் எடையை கணக்கிடுவதற்கு நாம் செய்வது என்னவென்றால் ஒரு யூனிட் விற்பனை விலை ஒரு யூனிட் விற்பனை விலை மூலம் வகுக்க வேண்டும் இந்த எடை எப்போதுமே 1 ஆக இருக்கும் ஆகவே பெறத்தக்க கணக்குகளை அடக்க விலையில் இல்லாமல் விற்பனை விலையில் எடுத்துக் கொள்கிறோம் என்று கருதுகிறோம் எனவே ஒரு யூனிட் விற்பனை விலை ஒரு யூனிட் விற்பனை விலை மூலம் வகுக்கப்படுகிறது எனவே எப்போதும் அந்த எடை1 ஆக இருக்கும் மற்றும் நாம் கணக்கிட வேண்டிய கடைசி எடை என்னவென்றால் அது DAP அதாவது கணக்குகள் செலுத்த வேண்டிய கட்டத்தில் காலம் மற்றும் எடை WAP ஆக இருக்க வேண்டும் வெயிட்ஏஜ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பேயபிள் அதாவது செலுத்த வேண்டிய கணக்குகளின் எடை ஆக இருக்க வேண்டும் இது அடிப்படையில் செலுத்தவேண்டிய கணக்குகள் பொதுவாக இது மூலம் பொருள் காரணமாக தூரத்தில் வரும் ஏனென்றால் மூலப்பொருள் மட்டுமே இதற்கு காரணம் ஏனென்றால் நாம் மூலப்பொருளை கடனுக்கு வாங்குகிறோம் அல்லது விநியோகஸ்தர்கள் நமக்கு மூலப்பொருளை கடனுக்கு வழங்கியுள்ளார்கள் எனவே அதன் காரணமாக செலுத்த வேண்டிய கணக்குகள் இருப்புநிலை குறிப்பில் உள்ளன எனவே அந்த எடை ஒரே மாதிரியாக இருக்கும் மூலப்பொருள்களின் விலைக்கு சமமான அந்த எடையை இவ்வாறுதான் கணக்கிட வேண்டும் ஏனெனில் செலுத்தவேண்டிய கணக்குகள் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்போது மூலப்பொருளின் அளவு என்ன எனவே ஒரு யூனிட்டிற்கு மூலப் பொருளின் விலை ஒரு யூனிட்டிற்கு விற்பனை விலை மூலம் வகுக்கப்படுகிறது மூலப் பொருளின் விலை ஒரு யூனிட்டிற்கு விற்பனை விலை மூலம் வகுக்கப்படுவதால் இதற்கான விடையை எளிதாக கண்டறிய முடியும் ஆகவே மூலப்பொருள் நிலை மூலப்பொருள் காலம் மற்றும் செலுத்த வேண்டிய கணக்குகளுக்கான எடை ஒரே மாதிரியாக இருக்கும் என்று அர்த்தம் மற்றவைகளுக்கு விகிதாச்சாரத்தில் எடைகள் மாறிக்கொண்டே இருக்கும் மேலும் 5 கால அளவுகளுக்கு மொத்த எடைகளை கணக்கிட முடியும் இதுவரை எடையுள்ள இயக்க சுழற்சியை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நாம் பார்க்க வேண்டும் D என்பது டியூரேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆப்பரேட்டிங் சைக்கிள் இந்த சூத்திரத்தை கொண்டு கணக்கிட முடியும் இந்த கால அளவை ஒவ்வொரு எடையுடனும் பெருக்கி கணக்கிடுகிறோம் எனவே இது எடையுள்ள இயக்க சுழற்சியின் காலத்தை உங்களுக்கு வழங்கும் இப்போது நாம் இங்கு செய்த எளிய மாற்றம் முன்பு இது மட்டுமே இருந்தது இப்போது நாம் இதை நான்கு நிலைகளிலும் பெருக்கி பின்னர் வெயிட்டட் கேஷ் சைக்கிள் அதாவது எடையுள்ள பண சுழற்சியை கணக்கிட முடியும் எனவே நாம் எடைகளால் பெருக்குகிறோம் அதனால் எடையுள்ள இயக்க சுழற்சியின் கால அளவையும் எடையுள்ள பண சுழற்சி காலத்தையும் கணக்கிடுகிறோம் இப்போது எடையுள்ள இயக்க சுழற்சியை எவ்வாறு கணக்கிடுவது எடையுள்ள பண சுழற்சியை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை இரண்டாவது வினாவில் கொடுக்கப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி கணக்கிடலாம் இந்த தகவலின் உதவியுடன் எடையுள்ள இயக்க சுழற்சியை இரண்டாவது மற்றும் மூன்றாவது வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு கணக்கிட முயற்சிக்கலாம் அதன்பிறகு எடையுள்ள இயக்க சுழற்சியை எவ்வாறு கணக்கிடுவது என்பது குறித்து தெளிவாக இருக்கலாம் அதை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம் மிக்க நன்றி